நெகடிவ் பீட்பேக் லூப்களில் ஆப் ஆம்ப் சர்க்யூட்களில் விர்ச்சுவல் ஷார்ட்ஸ்களின் கான்செப்ட்டை நாம் விவாதித்தோம் இப்போது நாம் நெகடிவ் பீட்பேக்கில் டிரான்சிஸ்டர்களுக்கும் இதையே செய்யலாம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆன ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இது சோர்ஸ் பாலோயராக இருக்கும் அதே ப்ரின்சிபள் மற்ற எல்லா சர்க்யூட்களுக்கும் நன்றாக பொருந்தும் சோர்ஸ் பாலோயரின் இன்க்ரிமெண்டல் படம் இது போன்றது எளிமைக்காக நான் இன்புட் சோர்ஸ்ஸின் ரெசிஸ்டன்ஸ்ஸைத் தவிர்க்கிறேன் இது லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நம்மிடம் VGS மற்றும் gmVGS உள்ளது இப்போது டெர்மினலில் தோன்றும் அவுட்புட் வோல்ட்டேஜ் Vi gmRL 1 gm RL மூலம் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த VGS ஒன்றும்மில்லை Vi Vo ஆகும் மற்றும் VGS ஆனது 1 1 gm RL ஆக இருக்கும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் ஐப் பற்றி விவாதிக்கும் போது சோர்ஸ் பாலோயரின் சோர்ஸ் gmRL ஆனது இன்பினிட்டியை நோக்கிச் செல்வதால் மிகப் பெரியதாகிறது என்று கூறினோம் ஒரு ஐடியல் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை Vo Vi ஐப் பெறுகிறோம் அதன் ஐடியல் கெய்ன் ஒன்றுக்கு சமம் ஆகும் மற்றும் பிற பீட்பேக் சர்க்யூட்கள் பிற கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களுக்கு அதேதான் மற்றொரு பீட்பேக் சர்க்யூட்கள் மற்ற கண்ட்ரோல் சோர்ஸ்களை மதிப்பீடு செய்தோம் டிரான்சிஸ்டரின் gm மிகப்பெரியதாக மாறுகிறது என்பதை நாம் மதிப்பிட்டோம் அது இன்பினிட்டியை நோக்கிச் செல்லும் போது சர்க்யூட் பிகேவியர் ஆனது ஐடியல் ஆக இருக்கும் நாம் இன்க்ரிமெண்டல் VGS க்கு என்ன நடக்கும் என்பதை VGS அடிப்படையில் விவாதிப்போம் gm RL ∞ எனில் gmRL ஆனது இன்பினிட்டியாக இருக்கும் VGS ஆனது ஜீரோவாக இருக்கும் VGS ஜீரோவாக இருக்கும் போது கேட் மற்றும் சோர்ஸ் டெர்மினல்களுக்கு இடையே உள்ள விர்ச்சுவல் ஷார்ட்ஸ் இருக்கும் பொதுவாக இப்படி நினைக்கப்படுவதில்லை விர்ச்சுவல் ஷார்ட் பற்றி ஆப் ஆம்ப்ல் மட்டும் பேசினீர்கள் இப்போது நீங்கள் ஆப் ஆம்ப் இல் பெறக்கூடிய Ao இன் மதிப்பு மிகப் பெரியது அது குறைந்தது பல ஆயிரங்களில் உள்ளது அதேசமயம் டிரான்சிஸ்டர் சர்க்யூட்களில் நீங்கள் பெறக்கூடிய gmRL இன் மதிப்புகள் மிக அதிகமாக இல்லை அது சாதாரணமாக இருக்கலாம் இருபது அல்லது முப்பது அல்லது அது போன்றது ஆனால் gm RL இன்பினிட்டிக்கு முனைந்தால் இந்த இரண்டு முனைகளும் ஒரே வோல்ட்டேஜ் ஐக் கொண்டிருக்கும் மற்றும் கேட் ஆனது சோர்ஸ்ற்கு விர்ச்சுவல்லி ஷார்ட் செய்யப்பட்டதாக மாறும் என்பது இன்னும் உண்மை எனவே டிரான்சிஸ்டர் நெகடிவ் பீட்பேக்கில் இருந்தால் கேட் மற்றும் சோர்ஸ் இடையே ஒரு விர்ச்சுவல் ஷார்ட் இருக்கும் இது சர்க்யூட்டை வேகமாக அனாலிசிஸ் செய்ய பயனுள்ளதாக இருக்கும் இந்த விஷயத்தில் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சர்க்யூட் ஆனது முன்பு தெரியாது என்றால் அது சோர்ஸ் பாலோயர் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் ஆனால் டிரான்சிஸ்டருக்குப் பீட்பேக் இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் அதை எப்படி அடையாளம் காண்பது என்பது மற்றொரு கேள்வி நான் அதை இங்கே பேசப்போகவில்லை எனவே நீங்கள் அதைச் செய்தால் கேட் மற்றும் சோர்ஸ் இடையே ஒரு விர்ச்சுவல் ஷார்ட்டை நீங்கள் யூகிக்கலாம் பின்னர் தெளிவாக Vo Vi மற்றும் மற்ற எல்லா கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களுக்கும் ஒரே விஷயம் இதுவாகும் மற்றொரு உதாரணம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸை காண்பிப்பேன் அதன் இன்க்ரிமெண்டல் படம் இதுபோல் தெரிகிறது இதன் மேல் லோட் ggmVGS உள்ளது இது VGS ஆகும் இப்போது இந்த கரண்ட் Io Vi gm 1 gmR மற்றும் gm R ∞ என்றால் அது தோராயமாக Vi R என்பதை நாம் ஏற்கனவே மதிப்பீடு செய்துள்ளோம் மேலும் நீங்கள் VGS அடிப்படையில் அதை மதிப்பிடலாம் இப்போது கேட் மற்றும் சோர்ஸ் இடையே விர்ச்சுவல் ஷார்ட் உள்ளது என்று நீங்கள் கருதினால் என்ன நடக்கிறது என்றால் அந்த சோர்ஸ் ஆனது கேட்க்கு விர்ச்சுவல்லி ஷார்ட் செய்யப்படுகிறது எனவே சோர்ஸ்ஸில் உள்ள வோல்ட்டேஜ் Vi இந்த ரெசிஸ்டன்ஸ்ஸின் வழியாக கரண்ட் ஆனது ViR மற்றும் அதே கரண்ட் அவுட்புட்டிற்கு பாய்கிறது அது செல்ல வேறு எங்கும் இல்லை எனவே நீங்கள் இங்கே ஒரு விர்ச்சுவல் ஷார்ட்டை எடுத்துக் கொண்டால் இங்கே கரண்ட் Vi R ஆக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உடனடியாகக் காண்பீர்கள் நிச்சயமாக உண்மையான டிரான்சிஸ்டரில் ஒரு விர்ச்சுவல் ஷார்ட் இருக்காது ஏனெனில் gm வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த கரண்ட் Vi R க்கு நெருக்கமாக இருக்கும் அது Vi R க்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்பது gmR இன் உண்மையான மதிப்பைப் பொறுத்தது முழுமைக்காக VGS க்கான வெளிப்பாட்டை வைக்கிறேன் இந்த வழக்கில் இதை நீங்கள் ஒர்க் அவுட் செய்தால் அது Vi 1 1 gm R ஆக இருக்கும் மற்றும் gm R 0 ஆக இருப்பதால் அது ஜீரோவை நோக்கிச் செல்லும் மேலும் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்கள் மற்றும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸிலும் இதுவே நடக்கும் எனவே இந்த அனைத்து நெகடிவ் பீட்பேக்களையும் நீங்கள் மதிப்பீடு செய்ய விரும்பினால் இன்ஃபினிட்டிக்கு செல்லும் gm உடன் கண்ட்ரோல் சோர்ஸ்களை இயக்கவும் கேட் மற்றும் சோர்ஸ் இடையே ஒரு விர்ச்சுவல் ஷார்ட் என்று நீங்கள் கருதுவது மிகவும் எளிதானது இது ட்ரான்ஸ்பர் பங்க்ஷன் இன் தோராயமான மதிப்பையும் இன்புட் மற்றும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்ஸையும் வழங்குகிறது சரியான மதிப்புகளின் காரணத்தைப் பெற இப்போது நீங்கள் முழு சர்க்யூட்டையும் கீழே வைத்து அனாலிசிஸ் செய்ய வேண்டும் இது ஆப் ஆம்ப் உடன் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது ஆப் ஆம்ப் இன் கெய்ன் மிகவும் அதிகமாக உள்ளது அதேசமயம் ஒற்றை டிரான்சிஸ்டர் சர்க்யூட்களில் நீங்கள் பெறும் gm போன்ற நம்பர்கள் மிக அதிகமாக இல்லை ஆனால் அதே கொள்கை இப்போது பயன்படுகிறது முழு சர்க்யூட்க்கு என்ன அர்த்தம் பையாஸ்ஸிங் உட்பட சோர்ஸ் பாலோயரின் முழுமையான சர்க்யூட்களை மீண்டும் கீழே வைக்கிறேன் இது சப்ளை வோல்ட்டேஜ் Vdd உடன் இணைக்கப்பட்டுள்ளது முதலில் பையாஸ் புள்ளி நிறுவப்பட்டு பையாஸ்ங்க்கு நெகடிவ் பீட்பேக் உள்ளது அதாவது இந்த கரண்ட்டை விட ஆக்சுவல் ட்ரைன் கரண்ட் ஆனது அதிகம் சோர்ஸ் வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் VGS ஆனது குறையும் இறுதியில் இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது VT 2 2Io µnCoxWL க்கு செட்டில் ஆகும் இப்போது இந்த C1 ஐ அழைக்கிறேன் நீங்கள் Vi சிக்னலைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை இன்க்ரிமெண்டல் படத்தில் VGS 0 என்று மதிப்பிட்டோம் நான் இங்கே RL ஐக் காட்டவில்லை RL என்பது சாதாரண கப்பாசிட்டர்களாக ஷார்ட்ஸ் gmRL ∞ ஆகி இருக்கும் எனவே இன்க்ரிமெண்டல் VGS ஜீரோவாகும் இதன் பொருள் என்னவென்றால் VGS இன் மதிப்பு அப்படியே இருக்கும் மேலும் நீங்கள் சிக்னலைப் பயன்படுத்தும்போதும் அது ஆபரேட்டிங் பாய்ண்ட் மதிப்பைப் போலவே இருக்கும் உதாரணமாக இந்த எண்ணில் உள்ள இந்த இரண்டு அல்லது மூன்று வோல்ட்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் மூன்று வோல்ட்டுகள் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் நீங்கள் சிக்னலைப் பயன்படுத்தும்போது கூட இது மூன்று வோல்ட்டுகளாக இருக்கும் எனவே அதுவே விர்ச்சுவல் ஷார்ட் இன்க்ரிமெண்டல் ஆகும் இது மொத்தப் படத்தில் விர்ச்சுவல்லி ஷார்ட் செய்யப்பட்டிருக்கும் VGS நிலையானதாக இருக்கும் அங்கு இன்க்ரிமெண்டல் VGS இல்லை எனவே இந்த Vi எந்த வேவ்பார்ம்மை நீங்கள் இங்கு பயன்படுத்துகிறீர்களோ அது சில லெவல் ஷிப்ட் உடன் இங்கே தோன்றும் அது குறைவாக இருக்கும் அது கீழே ஷிப்ட் ஆகும் ஆனால் வடிவம் சரியாகவே இருக்கும் மக்கள் அதை சோர்ஸ் பாலோயர் என்று அழைத்ததற்கு வேறு காரணம் உள்ளது சோர்ஸ் ஆனது கேட் வோல்ட்டேஜ் ஐ பாலோ செய்வது ஒரே மாதிரியாக இல்லை அவற்றுக்கிடையே ஒரு VGS இன் வேறுபாடு உள்ளது ஆனால் அது கேட் வோல்ட்டேஜ் இன் மாறுபாட்டைப் பின்பற்றுகிறது